எல் மற்றும் டெல்நெட் பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடருவோம் நாங்கள் ஹெச்டிடிபி வாடிக்கையாளர்கள் ஒரு வாடிக்கையாளர் சர்வர் முறையில் வேலை பார்க்கிறார்கள் பி கிளையன்ட் பொதுவாக உலாவிகள் அவை வலை சேவையகமாக இருக்கும் ஹெச் பி சேவையகத்திடம் கோரும் அது அடிப்படையில் சரியான விஷயங்களை வலை ஆவணம் பிரதிபலிக்கும் இந்த ஆவணங்கள் பொதுவாக ஒரு ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் மொழியில் வடிவமைக்கப்பட்ட வடிவத்தில் உள்ளன இது ஒரு கட்டமைக்கப்பட்ட மொழி பி உலாவியில் இருக்கும் ஒரு பாகுபடுத்தி அல்லது ஹெச் பி ஐ ஆவணத்தைப் பார்க்கிறது ஆவணத்தை திரையில் காண்பிக்க அனுமதிக்கிறது எனவே நாம் இந்த நாட்களில் என்ன செய்வோம் எல் பள்ளி நாட்களிலிருந்தே கற்பிக்கப்படுகிறது உங்களில் பெரும்பாலோருக்கு ஹெச் எல் இல் சில அறிவு இருப்பதாக நான் நம்புகிறேன் ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் எல் ஆவணத்தின் வெவ்வேறு அம்சங்களை விரைவாகப் பார்ப்போம் அதற்கு முன்னர் ஒரு விஷயத்தை முந்தைய சொற்பொழிவில் ஏதாவது தவறவிட்டிருக்கலாம் என்று குறிப்பிட நினைத்தேன் பி ப்ராக்ஸி உரிமையின் கருத்து எனவே இது சுவாரஸ்யமானது விஷயங்களைப் பார்க்கும்போது சிறிது நேரம் மறுபரிசீலனை செய்வோம் எல் க்கு செல்லும் முன் ஹெச் பி ப்ராக்ஸி சர்வர் அல்லது ப்ராக்ஸி என்ற ஒரு கருத்தும் உள்ளது பி சேவையகத்திற்கு ப்ராக்ஸி செய்கிறது அதில் வேறுபட்ட அம்சங்கள் உள்ளன அதில் ஏதாவது பிடிக்க முடியும் இது யார் அனுமதிக்கப்படும் எந்த வகை தரவு தரவு மற்றும் பொருளின் வகையை பதிவு செய்ய முடியும் என்ற வகையான வடிகட்டுதல் செயல்பாடுகளை செய்ய முடியும் பி ப்ராக்ஸி என்று அழைக்கப்படும் இந்த விஷயம் இருப்பதைக் குறிப்பிட வெவ்வேறு ப்ராக்ஸி சேவையகங்கள் உள்ளன பின்னர் ஒரு கட்டத்தில் ப்ராக்ஸி பிரிவுகளில் விவாதிக்கும்போது நாங்கள் இதட்கு வருவோம் எல் என்பது ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் மொழியைக் குறிக்கிறது அது இணைய பக்கங்களை உருவாக்க பயன்படும் ஒரு கணினி மொழி ஆகும் நம்மில் பலர் இதை கையால் முயற்சித்தோம் ஆனால் இந்த நாட்களில் நிறைய கருவிகள் கிடைக்கின்றன எல் குறியீட்டு பெரும்பாலும் நாம் நேரடியாக செய்ய வேண்டியதில்லை அந்த குறியீடுஇக்கு சில கருவிகள் பயன்படுத்தலாம் குறிச்சொற்கள் வலை உலாவிக்கு ஒரு பக்கத்தை எவ்வாறு காண்பிப்பது என்று கூறுகின்றன குறிச்சொல் ஒரு வலை உலாவிக்கு ஒரு பக்கத்தை எவ்வாறு காண்பிப்பது என்று கூறுகிறது எல் அல்லது ஸ்டார் ஹெச் எல் நீட்டிப்பைக் கொண்டிருக்கலாம் பக்கம் dot html அல்லது htm ஆக இருக்கலாம் இது ஒரு குறிச்சொல் மொழி டேக் என்றால் ஒரு தொடக்க குறிச்சொல் மற்றும் இறுதி குறிச்சொல் இருக்கும் என்பதை நான் பார்ப்பேன் குறிச்சொல் உள்ளடக்கம் எவ்வாறு வலைப்பக்கத்தை காண்பிக்க வேண்டும் எந்த வண்ணத்தில் எந்த வடிவத்தில் மற்றும் அதை எவ்வாறு காண்பிக்க வேண்டும் எந்த இடம் மற்றும் பல வலை உலாவிக்கு கட்டளையிடுகிறது அல்லது சொல்கிறது எல் கூறுகள் குறிச்சொற்கள் என்பது பக்கத்தின் கூறுகளை உருவாக்கும் கூறுகள் குறிச்சொல் லேஸ் தென் மற்றும் கிரேட்டர் தென் அடைப்புக்குறியால் சூழப்பட்டுள்ளது பொதுவாக ஜோடிகளாக வரும் அது ஒரு தொடக்க குறிச்சொல் இருக்க வேண்டும் மற்றும் ஒரு இறுதி குறிச்சொல் இருக்க வேண்டும் பி ஸ்லாஷ் பி பத்திக்கு குறிச்சொல் இதுதான் இடையில் பொருள் உறுப்பு உள்ளடக்கம் இருக்கும் குறிச்சொற்கள் வழக்கு உணர்திறன் கொண்டவை அல்ல புதிய தரநிலை லோயர் கேஸ்ஐ பயன்படுத்துகிறது ஒரு பொதுவான ஹெச் எல் ஆவணம் ஹெச் எல் குறியை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் ஹெச் எல் மூலத்துடன் இருக்க வேண்டும் எல் ஆவணம் ஆகும் நீங்கள் தலை குறிச்சொல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு உள்ளது தலை டைட்டில் மற்றும் பிற விஷயங்களைக் கொண்டிருக்கலாம் இங்கே உடல் அல்லது உள்ளடக்க குறிச்சொல்லாக இருக்கலாம் இது போன்ற இங்கே நாம் காண்பது போலவே டி டி யில் உள்ள ஆவண வகை வரையறைகள் ஹெச் எல் இல் என்னென்ன விஷயங்களை வரையறுக்க முடியும் என்பதை வரையறுக்கிறது எல் ஐப் பார்த்தால் v என்பது முழு ஆவணத்தின் கொள்கலன் கேடெர் என்பது பக்கத்தின் தலைப்பு உடல் என்பது பக்கத்தின் உள்ளடக்கம் இது இப்படி வருகிறது IITKgp பக்கத்தைப் பார்த்தால் இங்கே நீங்கள் பார்த்தால் பக்கத்தின் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு எந்த இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் கரக்பூர் மற்றும் விஷயங்களின் வகை போன்ற காட்சிப்படுத்தப்படுகிறது இறுதியாக உலாவியால் காண்பிக்கப்படும் விஷயம் ஒரு ஹெச் எல் ஒரு பக்கத்தின் சில வடிவம் வெவ்வேறு குறிச்சொற்கள் உள்ளன முதலில் எல்லா குறிச்சொற்களையும் விவாதிக்க முடியாது அதுவும் தேவையில்லை எல் எழுதுவதில் பணிபுரிபவர்கள் விஷயங்களை எழுத ஒரு புத்தகம் அல்லது வலை ஆவணத்தை சில வலை ஆவணங்களைக் குறிப்பிட வேண்டும் வேறுபட்ட நல்ல டுடோரியல் ஒன்று உள்ளது இது www கூட்டமைப்பு அல்லது டபிள்யூ 3 ஸ்கூல்ஸ் ஒன்றாகும் இது ஆரம்ப நிலையில் உள்ளவர்ககளுக்கு சிறந்த பயிற்சிகள் உள்ளன சில பிரபலமான குறிச்சொற்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன அதில் ஒன்று தலைப்பு நேரம் பார்க்கவும் 0536 மற்றும் பத்தி உள்ளன ஒரு பத்திக்கு முன்னும் பின்னும் ஒரு வரியைச் சேர்க்கவும் இது போல பல்வேறு வகையான தலைப்புகள் உள்ளன இதேபோல் நாம் வெவ்வேறு வகையான பத்திகளையும் கொண்டிருக்கலாம் இணைப்பு குறிச்சொல் என்று நாங்கள் சொல்வது போல சுவாரஸ்யமான பிற குறிச்சொற்கள் உள்ளன ஒரு ஆவணம் மற்றொன்றுடன் இணைக்கும் அவற்றின் வகை இணைப்பு மூன்று வகையானவை அதே கோப்புறையின் பக்கத்துடன் இணைத்தல் அதே கோப்புறையில் இணைத்தல் வேறு கோப்புறையில் ஒரு பக்கம் இணைத்தல் மற்றும் இணையத்தில் வலைப்பக்கத்தில் வெளியே இணைத்தல் இணைப்பு இருக்கும் அதே கோப்புறையில் அது இருக்கலாம் இது சில தரவுகளாக இருக்கலாம் அல்லது படமாக இருக்கலாம் வேறு கோப்புறையில் ஏதேனும் ஒன்று அதனால் அந்த இணைப்பு அந்த பக்கத்திற்குள் அல்லது ஏதேனும் ஒன்று பக்க களத்திற்கு வெளியே இருக்க முடியும் இதேபோல் அந்த இணைப்பு www www IITKgp ac dot இருந்தால் பின்னர் IITKgp முகப்பு பக்கத்திற்குச் செல்லுங்கள் எனவே இந்த வகையான விஷயங்களை நான் இணைக்க முடியும் எனவே இரண்டு கூறு ஒன்று முகவரி மற்றும் ஒன்று கூறுகளை விவரிக்கும் உரை உரை ஒருவித ஹைப்பர்லிங்காக இருக்கும் என்பதை நாங்கள் காண்கிறோம் அங்கு நீங்கள் கிளிக் செய்தால் அது குறிப்பிட்ட பக்கத்திற்கு செல்லும் நாம் பட ஆதார குறிச்சொற்களை வைத்திருக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்களை நாம் கொண்டிருக்கலாம் வெற்று குறிச்சொல் இங்கே இறுதி குறிச்சொல் இல்லை இது பட மூலமானது குறிப்பிட்ட URL ஆகும் மாற்று என்பது படத்தின் விளக்கம் மற்றும் குறிப்பிட்ட கோப்பின் இருப்பிடத்தினை url சொல்கிறது கோப்பு இருக்கும் இடத்தில் அது விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறது alt திரை ரீடரில் படத்தை விவரிக்கிறது எனவே விஷயத்தில் விளக்கம் கொடுக்கப்படும்போது படத்தின் விளக்கம் என்ன நான் ஐஐடி காரக்பூர் முக்கிய கட்டிட படத்தை வேண்டும் என சொல்ல முடியும் நேரம் பார்க்கவும் 0726 அல்லது நான் ஏதாவது விஷயங்கள் வேறு சில குறிப்பிட்ட பகுதி படத்தை மற்ற வகையில் சொல்ல முடியும் இந்த ஒரு எடுத்துக்காட்டில் அதே கோப்புறை சாம்பிள் பிக் டாட் ஜிப் ஆவணம் ரிலேட்டிவ் இணைப்பு ஒரே கோப்புறையில் வெவ்வேறு கோப்புறை பெயர்களில் படத்தைத் தேடுங்கள் நான் ஸ்லைஸ் இமாஜிஸ் ஸ்லைஸ் சாம்பிள்பிக் டாட் ஜிப் படம் வேண்டும் ஒன்று அதே அடைவை இருக்கலாம் அல்லது அந்த வழக்கில் ஒரு வெவ்வேறு கோப்புறையில் இருக்கலாம் அதட்கு நான் குறிப்பிட்ட கோப்புறையைத் குறிப்பிட வேண்டும் ஆவணத்தின் பிரிவு அல்லது செக்ஸ்ன் மற்றொரு விஷயம் வடிவம் அல்லது பாணியைப் பயன்படுத்துவதற்கு கூறுகளின் குழுவைப் பயன்படுத்தவும் எடுத்துக்காட்டு பிரிவு நிறம் பிரிவின் தலைப்பைக் கூறுங்கள் இங்கே ஒரு பக்கத்தை எழுதியுள்ளதைப் போன்ற கணினி வலையமைப்பைக் கூறுங்கள் நான் உங்களுக்குக் காட்ட முயற்சித்தால் அதை ஒரு நோட் பேடில் திறந்து கோப்பை சேமிக்கவும் எனவே அதை டெஸ்க்டாப்பில் சேமித்தேன் அதாவது மாதிரி ஹெச் எல் 1 டாட் ஹெச் இது நான் சேமித்த கோப்பு பெயர் நான் சேமிக்கப்படும் இந்த குறிப்பிட்ட மாதிரி கோப்பிற்குச் செல்கிறேன் எனக்கான கோப்பை பார்க்கலாம் கோப்பு இருக்கும் இடத்தில் சரிபார்க்கிறேன் கோப்பு மற்றொரு கோப்புறையில் சேமிக்க அனுமதிக்கிறேன் கோப்பைத் திறந்து டெஸ்க்டாப்பில் சேமிக்கவும் ஜி sample1சாம்பிள்1 டாட் ஹெச் எல் எனப்படும் கோப்புறை உள்ளது இப்போது அந்த குறிப்பிட்ட கோப்புறைக்கு சென்றால் நாம் அந்த தரவுப் காட்ட முடியும் இதை திறந்து சாம்பிள்1 எஸ் ஜி எங்கே சொல்கிறது என்பதை சரிபார்க்கிறேன் இது காட்சிகள் எல் இலிருந்து ஹலோ நாங்கள் பார்த்தாதல் அது இருந்தது மாதிரி பக்கதில் வணக்கம் NPTELலில் ஒரு பிரிவில் குறிப்பிட்ட வண்ண மாற்றத்தில் இருந்தது இது இங்கே காண்பிக்கப்படுகிறது இது ஒரு நல்ல பார்க்கும் பக்கம் இல்லை அந்தப் பக்கத்தைக் காண்பிப்பதற்கான ஒரு நல்ல அழகியல் உங்களுக்கு இருக்க வேண்டும் இருப்பினும் நீங்கள் மிக எளிய பக்கத்தை எழுதலாம் இது போலவே இது இப்படி காண்பிக்கப்படுவதைப் போல இது நமக்குக் காண்பிக்கும் இதேபோல் வெவ்வேறு முக்கிய இணைப்புகள் முதலியன இந்த முக்கியமான எடுத்துக்காட்டு பக்கத்தில் வெவ்வேறு முக்கியமான இணைப்பு பக்கங்களை சந்திக்க முடியும் பட்டப் தலைப்பு உங்கள் உள்ளடக்கங்களை மற்றும் பலவற்றைக் கொண்ட ஒரு பொதுவான ஹெச் எல் ஆவணத்தை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே மற்றொரு பக்கம் உள்ளது அந்த ஆவணத்தை நாங்கள் எழுதினால் இந்த வகையான ஆவணத்தை இங்கே வைத்திருக்க முடியும் மீண்டும் நாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தைப் பார்க்கலாம் நான் இவற்றை நகலெடுத்தால் ஹெச் எல் 2 dot html ஆக சேமிக்க அனுமதிக்கிறது கோப்பை சேமி அந்த கோப்புறைக்கு செல்லுங்கள் இப்போது என்னை skg க்கு செல்ல விடுங்கள் பின்னர் இது வரிசை நிச்சயமாக தனிப்பட்ட xyz என்று கூறுகிறார் நான் ஏதாவது சில தவறான காண்பிக்கப்படுகிறது அல்லது விஷயங்கள் உள்ளன சில பிழை உள்ளது அங்கு சொல்ல நினைக்கிறேன் இது தொடரியல் தவிர வேறு ஒன்றாகும் ஒரு பக்கத்தை மிகவும் கவர்ந்திழுக்கும் மற்றும் விஷயங்களின் வகையாக மாற்றினால் அது உங்கள் அழகியல் உணர்வு அது இன்னும் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக ஒரு தொடர்பு உள்ளடக்க தொடரியல் தொழில்நுட்பம் உள்ளது ஆனால் ஒரு பக்கத்தை வடிவமைப்பது பக்கத்தை வடிவமைக்கும் நபரின் அழகியல் ஆகும் நிறம் உரை வண்ணம் இணைப்பு வண்ணம் பின்னணி நிறம் எழுத்துரு அளவு மற்றும் விஷயம் வகை தேர்வு ஆகிய பல்வேறு விஷயங்களை வகை செய்ய முடியும் உரை நிலை விஷயங்கள் நிறைய உள்ளன இதன் மூலம் ஹெச் பி மற்றும் ஹெச் எல் அடிப்படைகளை பார்க்க முயற்சிக்கிறோம் வெவ்வேறு அம்சங்களில் நாம் மறுபரிசீலனை செய்யும் சில அம்சங்கள் இந்த அம்சத்தில் சிலவற்றை மீண்டும் எடுப்போம் அடுத்ததாக நாம் விவாதிக்க விரும்புவது டெல்நெட் என்று அழைக்கப்படும் மற்றொரு நெறிமுறை DNS எனப்படும் நெறிமுறையை நாம் பார்த்திருக்கிறோம் பி நெறிமுறை பார்க்க நாங்கள் விரும்புகிறோம் அல்லது டெல்நெட் க்கான மிகவும் பிரபலமான மற்றொரு நெறிமுறை FTP ஐப் பார்க்க நாங்கள் விரும்புகிறோம் டெல்நெட் முதன்மையாக ஒரு கணினியில் தொலைதூர உள்நுழைய பயன்படுத்தப்படுகிறது நெட்வொர்க்கின் மறுமுனையில் அல்லது அதே நெட்வொர்க்கில் அல்லது வேறு நெட்வொர்க்கில் உள்ள ஒரு சேவையகத்திற்கு மற்றொரு சேவையகத்திற்கு நான் டெல்நெட் செய்ய முடியும் நாம் அது பார்த்தால் அங்கு ஒரு டெல்நெட் வாடிக்கையாளர் மற்றும் ஒரு டெல்நெட் சர்வர் உள்ளது அங்கு வாடிக்கையாளர் கோரிக்கை விஷயங்களுக்கு உள்ளீடு செல்கிறது அது திறந்த விஷயங்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதை திருப்பித் தரும் கிளையன்ட் புரோகிராம் டெல்நெட் என்று நான் சொன்னால் சர்வரில் ஒரு டெல்நெட் சர்வர் இயங்க வேண்டும் பொதுவாக நாம் சொல்வது டெல்நெட் டி டீமான் ஏதாவது நெறிமுறை டெல்நெட் உள்ளது மற்றும் விண்ணப்பமானது டெல்நெட் இல் உள்ளது நெறிமுறை கேப்பிடல் ஹெச் பி பயன்பாடு சிறிய ஹெச் பி வகை விஷயங்கள் அல்லது கிளையன்ட் அங்கே சேவையகம் ஹெச் பி உள்ளது டெல்நெட் என்பது ஒரு பொதுவான இருதரப்பு எட்டு பிட் பைட் சார்ந்த தகவல் தொடர்பு வசதியை வழங்கும் நெறிமுறை டெல்நெட் என்பது டி பி வழியாக டெல்நெட் நெறிமுறையை ஆதரிக்கும் ஒரு நிரலாகும் இது இணைப்பு சார்ந்த சேவையாகும் டெல்நெட் நெறிமுறையில் பல பயன்பாட்டு நெறிமுறைகள் கட்டப்பட்டுள்ளன டெல்நெட்டில் ஒருவித பிக்கிபேக்காக நான் டெல்நெட்டை உருவாக்க முடியும் மற்றும் டெல்நெட் நெறிமுறையைப் பயன்படுத்தி வெவ்வேறு பயன்பாடுகளை உருவாக்க முடியும் ஏனெனில் இது டி பி சார்ந்த இணைப்பைக் கொண்டுள்ளது இது இருதரப்பு இணைப்பு ஆகும் பல நெறிமுறைகள் இந்த டெல்நெட் நெறிமுறையைப் பயன்படுத்துகின்றன RFC க்கள் 854 டி பி இணைப்பு பிரபலமான டெல்நெட் போர்ட் 23 ஆகும் நான் மற்ற துறைமுகத்தில் டெல்நெட் செய்ய முடியும் பி இல் நான் நன்கு அறியப்பட்ட துறைமுகம் போர்ட் 80 ஆகும் ஆனால் நான் இங்கே வெவ்வேறு துறைமுகத்திலும் செய்ய முடியும் தரவு மற்றும் கட்டுப்பாடு ஒரே இணைப்பில் உள்ளன டெல்நெட்டைப் பற்றி பேசும்போது மற்றொரு சொல் நடைமுறைக்கு வருகிறது டெல்நெட் என்பது பிணைய மெய்நிகர் முனையமாகும் ஒரு பொதுவான முனையத்தின் இடைநிலை பிரதிநிதித்துவம் முனைய கட்டுப்பாட்டு செயல்பாடுகளை தொடர்புகொள்வதற்கான நிலையான மொழியை வழங்குகிறது இது பொதுவான முனையத்தின் இடைநிலை பிரதிநிதித்துவம் முனைய கட்டுப்பாட்டு செயல்பாட்டின் தகவல்தொடர்புக்கு ஒரு நிலையான மொழியை வழங்குகிறது எனவே இது ஒரு பிணைய மெய்நிகர் முனையமாகும் பி யின் அடிப்படை என்னவென்றால் என் டி உள்ளது அதற்கு மேல் வெவ்வேறு சேவையக செயல்முறைகள் உள்ளன எங்களிடம் டி பி என் டி சேவையக செயல்முறைகள் உள்ளன இது சேவையக செயல்முறைகளுடன் தொடர்பு கொள்கிறது கிளையன்ட் சேவையக செயல்முறையுடன் தொடர்பு கொள்கிறது இது டெல்நெட் ஆகும் டெல்நெட் கிளையன்ட் தான் டெல்நெட் சேவையகத்தைப் பார்க்கிறது இரண்டிடமும் இந்த என்விடி அல்லது நெட்வொர்க் மெய்நிகர் முனையங்கள் உள்ளன ஒரு பொதுவான முனையத்தின் இடைநிலை பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் இதனால் டெல்நெட் முடிவில் ஒரு முனையத்தை மறுபுறத்தில் திறக்க முயற்சிக்கிறது இங்கிருந்து நீங்கள் மற்றொரு முனையத்தைத் திறக்க முயற்சிக்கிறீர்கள் அந்த குறிப்பிட்ட பிற கணினிகளில் வேலை செய்யுங்கள் இது அங்கு உள்ளது டைமர் மற்றும் கட்டுப்பாட்டு செயல்பாட்டிற்கான தகவல்தொடர்புக்கான நிலையான மொழி வழங்கப்பட்டது இல்லையெனில் தப்பிக்கும் எழுத்துக்கள் மற்றும் விஷயத்தின் வகைகளில் நிறைய சிக்கல்கள் இருக்கும் இது விஷயங்களை வழங்குகிறது டிசிபிக்கு கீழே உள்ளது அது இணைப்பு சார்ந்த போக்குவரத்து அடுக்கு செயல்பாடு ஆகும் டெல்நெட் சேவையகத்தில் வெவ்வேறு வகையான விஷயங்கள் இருப்பதைப் பார்த்தால் ஒன்று பயனர் பயன்பாடுகள் மற்றொன்று வெவ்வேறு சேவையகக் கட்டுப்பாடு அல்லது கட்டுப்பாட்டு இடைமுகம் அணுகல் மற்றும் பல பயனர் இடைமுகம் உள்ளது பல பல பயனர் இடைமுகம் அல்லது அந்த கையாள டெல்நெட் தேவை இருக்க முடியும் கிளையன்ட் அதை இணைக்கும்போது அது சேவையகத்துடன் இணைக்கப்படுகிறது மற்றும் பின்னணி விஷயத்தில் இருப்பவர்களை சேவையகம் கவனித்துக்கொள்கிறது அனைத்து பேச்சுவார்த்தை விருப்பங்களும் உள்ளன எல்லா என்விடி குறைந்தபட்ச திறன்களை ஆதரிக்கிறது எது அமைப்பு மற்றும் வகை எதுவாக இருந்தாலும் அது குறைந்தபட்ச திறனை ஆதரிக்க வேண்டும் சில முனையங்கள் குறைந்தபட்ச தொகுப்பை விட அதிக திறனைக் கொண்டுள்ளன அவை முற்றிலும் பிரச்சினை இல்லை ஆனால் அவை குறைந்தபட்ச தொகுப்பைக் கொண்டிருக்க வேண்டும் விருப்பங்களின் தொகுப்பு டெல்நெட் நெறிமுறையின் ஒரு பகுதி அல்ல இந்த விருப்பங்கள் இந்த விஷயங்களில் ஒரு பகுதியாக இல்லை இதனால் டெல்நெட் நெறிமுறையை மாற்றாமல் புதிய முனைய அம்சங்களை இணைக்க முடியும் இந்த வலையை இந்த தகவல்தொடர்பு நிகழ்த்துவதில் டெல்நெட் நெறிமுறை அதிகம் எனவே நீங்கள் விருப்பத்தை அதிகரிக்கிறீர்கள் அல்லது டெல்நெட் நெறிமுறையை பாதிக்காமல் விருப்பத்தை மாற்றுகிருர்கள் அது அதைப் பிரித்து ஒரு சிறந்த இயங்குதளத்தை அளிக்கிறது இரண்டு இறுதி புள்ளிகள் பரஸ்பர ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பங்களின் தொகுப்பை பேச்சுவார்த்தை நடத்துகின்றன வரி முறை மற்றும் வசனங்கள் எழுத்து முறை எதிரொலி பயன்முறை எதுவாக இருந்தாலும் அது மீண்டும் எதிரொலிக்கிறது அங்கு ஒரு எழுத்துக்குறி EBCDIC மற்றும் ASCII மற்றும் பொருளின் வகை உள்ளது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பத்தில் அவர்கள் இறுதிப் புள்ளியில் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இல்லையெனில் நீங்கள் எதைச் செய்கிறீர்களோ அதை கடத்த வேண்டும் மற்றும் மறுமுனைக்கு செயல்படுத்த வேண்டும் அது ஒரு கடுமையான பிரச்சினையாக இருக்கும் பல கட்டுப்பாட்டு செயல்பாடு உள்ளன சேவையகங்களால் பொதுவாக ஆதரிக்கப்படும் தொடர் கட்டுப்பாட்டு செயல்பாட்டிற்கான ஆதரவை டெல்நெட் கொண்டுள்ளது இது கட்டுப்பாட்டு செயல்பாட்டின் தகவல்தொடர்புக்கு ஒரு சீரான பொறிமுறையை வழங்குகிறது கட்டுப்பாட்டு செயல்பாடுகளின் தொகுப்பு உள்ளது அவை சேவையகத்தால் ஆதரிக்கப்படுகின்றன இந்த கட்டுப்பாட்டு செயல்பாடுகள் இந்த ஒட்டுமொத்த தொடர்பு விஷயத்தை நடக்க அனுமதிக்கிறது சில கட்டுப்பாட்டு செயல்பாடுகள் இங்கே உள்ளன ஒன்று குறுக்கீடு செயல்முறை ஐபி இடைநீக்கம் செயல்முறை அல்லது முடக்கு வெளியீடு பயனர் முனையத்திற்கு வெளியீட்டை அனுப்பாது ஒருவிதமான நீங்கள் செயலுடன் இருக்கிறீர்களா கணினி இன்னும் இயங்குகிறதா என்பதைப் பார்க்கும் அழித்த எழுத்து அல்லது EC நீக்கப்பட்ட கடைசி எழுத்து உள்ளது அழிக்கும் எழுத்து கட்டுப்பாட்டு செயல்பாடு உள்ளது ஏனென்றால் கடைசி எழுத்தை நீக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் இது கூடுதல் எழுத்துக்குறி வரக்கூடும் அழிக்கும் வரி தற்போதைய வரியில் உள்ள அனைத்து உள்ளீடுகளையும் நீக்கும் இவை வெவ்வேறு கட்டுப்பாட்டு செயல்பாடு ஆகும் இது டெல்நெட்டின் சில மாதிரி கட்டுப்பாட்டு செயல்பாடுகளின் தொகுப்பாகும் அனைத்து டெல்நெட் கட்டளைகளும் கட்டுப்பாட்டு ஓட்டமும் ஒரே டி பி இணைப்பை வீசுகின்றன ஒரு விஷயம் இருக்கிறது பி போலல்லாமல் தனி தரவு மற்றும் கட்டுப்பாட்டு இணைப்பு எதுவும் இல்லை போர்ட் 20 21 இருந்தது ஒன்று தரவு ஒன்று கட்டுப்பாட்டு வகை விஷயங்களுக்கானது அவை ஒரே டி கட்டளைகள் ஒரு சிறப்பு எழுத்துடன் தொடங்குகின்றன விளக்கக் கட்டளை தப்பிக்கும் தன்மை அல்லது ஐஏசி குறியீடு என்று அழைக்கப்படுகிறது சி குறியீடு பொதுவாக 255 என்று அழைக்கப்படுகிறது மேலும் 255 தரவாக அனுப்பப்பட்டால் மற்றொரு 255 உரிமையைப் பின்பற்ற வேண்டும் தரவு 255 ஆக இருந்தால் அதைத் தொடர்ந்து 255 ஐயும் பின்பற்ற வேண்டும் ஐஏசி கண்டுபிடிக்கப்பட்டால் அடுத்த பைட் ஒரு ஐஏசி கண்டுபிடிக்கப்படும் அடுத்த பைட் ஐஏசி ஒற்றை பைட் பயன்பாடு மற்றும் முனையத்தில் குறிப்பிடப்படுகிறது ஐஏசி ஐ வேறு எந்த குறியீடும் பின்பற்றினால் டெல்நெட் லேயர் இதைப் போன்ற கட்டளையாக விளக்குகிறது ஐஏசி அதன் பின்னர் டெல்நெட் ஒரு கட்டளையாக விளக்கும் வேறு எந்த குறியீடும் உள்ளது மற்றும் அந்த கட்டளைகளுக்கான நெறிமுறை அல்லது அந்த கட்டளைகளுக்கான விதிகளின்படி அதை இயக்க முயற்சிக்கவும் டெல்நெட் நெறிமுறையுடன் விளையாட டெல்நெட் நிரலைப் பயன்படுத்தலாம் அல்லது டெல்நெட் நெறிமுறையுடன் வேலை செய்யலாம் டெல்நெட் ஒரு பொதுவான டிசிபி ஐபி கிளையன்ட் எனவே இது பொதுவான டிசிபி கிளையன்ட் அது சோதனை பரிசோதனை டிசிபி சர்வர்களின் பயனுள்ள விஷயங்களை ஒரு மிக எளிய மற்றும் வெண்ணிலா வகை எனவே நீங்கள் டிசிபி சாக்கெட் முதுகில் வருவது எதுவோ டிசிபி சாக்கெட் அச்சிட்டு மீது தட்டச்சு என்ன அனுப்புகிறது ASCII அடிப்படையிலான நெறிமுறைகள் சரி எனவே வெவ்வேறு டிசிபி சேவையகங்கள் உள்ளன அவை நீங்கள் சோதனைக்கு பயனுள்ளதாக இருக்கும் மெயில் சர்வர் என்று கூட நான் சோதிக்க முடியும் பி போன்ற மெயில் போர்ட் 25 வழக்கமாக பயன்படுத்துகிறது நான் டெல்நெட் சில அஞ்சலைப் சர்வர் போர்ட் 25 சொன்னால் அது சரியான சென்று மறுமொழி வேண்டும் என்பது தான் அந்த குறிப்பிட்ட விஷயம் அந்த குறிப்பிட்ட பிற அனுமதிக்கவில்லை எனில் எனவே இந்த கருத்தைப் போல ஒரு முறை நான் ஏறத்தாழ விஷயங்களை எடுக்கும் ஒரு கேரியர் நெறிமுறையின் ஒரு முறை ஆகும் சொல் மற்றும் கட்டளைகள் 2149 பார்க்கவும் நேரம் பெற முடியும் இது சேவையகத்தின் முடிவு பல யூனிக்ஸ் அமைப்புகள் இந்த சேவையகங்களை இயல்பாக இயங்குகின்றன ஒன்று போர்ட் 7 இல் இயங்கும் எதிரொலி சேவையகம் போர்ட் 9 இல் ஒரு நிராகரிக்கும் சேவையகம் உள்ளது நாள் நேரம் கொண்டு பதிலளிக்கிறது இது பகல்நேர சர்வர் துறைமுக 13 ஆகும் போர்ட் 19 இல் சார்ஜன் சேவையகம் இருக்கும் எனவே இவை வெவ்வேறு சேவையகங்கள் அவை இயல்பாக இயங்கும் வெவ்வேறு லினக்ஸ் அமைப்புகள் இங்கே போல நாம் போர்ட் 7 செய்தால் எதிரொலி சர்வர் பின்னர் அது பதிலளிக்கிறது நான் குறிப்பாக சொல்வது போல் இது எல்லாம் கற்பனையான விஷயம் நாம் என்ன சொல்கிறோம் உதாரணம் டெல்நெட் ஸ்கேஜி சிஎஸ்ஈ டாட் ஈடீயூ எதுவுமில்லை இல்லை என்றால் அத்தகைய சர்வர் இல்லை இது ஐபிக்கு முயற்சிக்கிறது பின்னர் அது இணைக்கப்பட்டவுடன் அது குறிப்பிட்ட தப்பிக்கும் தன்மையை அளிக்கிறது நீங்கள் எதைக் கொடுத்தாலும் அதைத் திருப்பித் தருகிறது நீங்கள் வெளியேறியதும் அது இணைப்பை மூடுகிறது குறிப்பிட்ட டெல்நெட் சேவையகம் எவ்வாறு இயங்குகிறது அல்லது மறுமுனையில் இயங்குகிறது மற்றும் அது சரியாக பதிலளிக்கிறதா என்பதைப் எதிரொலி சேவையகம் மிகவும் எளிதாக பார்க்கிறது எனவே முழு கணினியிலும் முதல் நிலை குறுக்கு சோதனை செய்கிறது இந்த குறிப்பிட்ட டெல்நெட் காட்சியைப் பார்த்தால் இது அடிப்படையில் ஒரு டெல்நெட் கிளையன்ட் மற்றும் ஒரு முனையை வைத்திருக்க முடியும் டெல்நெட் சேவையகம் ஒரே கணினியில் அல்லது வேறு கணினியில் இருக்க முடியும் என்று நாங்கள் கூறியுள்ளோம் நாம் ஒரு குறிப்பிட்ட சேவையகத்திற்கு டெல்நெட் என்ன செய்கிறோம் பிறகு நான் சில நிரல்களை இயக்க முடியும் நான் இங்கேயே நேரடியாக அணுகலாம் நான் ஒரு குறிப்பிட்ட சேவையகத்திற்கு மற்றொரு சேவையகத்திற்கு டெல்நெட் செய்து விஷயங்களை அணுக முடியும் இவை அனைத்தும் உங்களுக்கு குறிப்பிட்ட சேவையகத்திற்கான அணுகலைக் கொண்டுள்ளன இதன் பொருள் கிளையன்ட் டெல்நெட் சேவையகத்தின் தேவை மட்டுமல்ல அதற்கான அங்கீகாரத்தின் தேவையும் உள்ளது அல்லது பயனர் மறு முனையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம் நாங்கள் ஒரு டெல்நெட் செய்யும்போது நீங்கள் செல்லும்போது உள்நுழைவு கடவுச்சொல் மூலம் அது கேட்கும் பதில்களை இது வழக்கமாக அளிக்கிறது நீங்கள் கணினியில் உள்நுழைவு கடவுச்சொல்லை வைத்திருந்ததால் பின்னர் நீங்கள் கணினியில் உள்நுழைந்தீர்கள் பின்னர் நீங்கள் அடைவு கட்டமைப்பில் உலாவலாம் நீங்கள் எந்த நிரலையும் வகைகளையும் செயல்படுத்தலாம் இது கணினியில் இருக்க முடியும் நான் கணினியில் ஒரு டெல்நெட்டை செய்ய முடியும் அல்லது வேறு கணினிக்கு ஒரு டெல்நெட்டை செய்ய முடியும் நெட்வொர்க் மூலம் எந்தவொரு கணினிக்கும் நான் ஒரு டெல்நெட் செய்ய முடியும் ஒருமுறை நீங்கள் அங்கு இருந்தால் இணைப்பு நிறுவப்பட்டது இணைப்பு அதனுடன் இருக்கும் நீண்ட காலமாக ஒன்றைச் செய்து முடித்து உள்ளது அல்லது சில பிழைகள் உள்ளன மற்றும் மறுமுனையில் வழங்கப்பட்ட அனுமதி தொகுப்பு எதுவாக இருந்தாலும் கிளையன்ட் அல்லது பயனரை அணுகுகிறது வெவ்வேறு கோப்பகங்களுக்கான அணுகல் உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதை அணுகலாம் நீங்கள் செய்யக்கூடியது தொலைதூர இடத்திலிருந்து அந்த உள்நுழைவுக்கு நீங்கள் பயனராகச் செல்வது போலாகும் நீங்கள் அதைச் செய்யலாம் இதன் மூலம் எங்கள் இன்றைய விவாதத்தை முடிப்போம் இன்று நாம் பார்த்த விஷயம் இரண்டு முக்கியமான நெறிமுறை உரிமையாகும் அது இந்த www ஐ சரியாக நடக்க வைக்கிறது இது ஹைப்பர் ஹெச் பி அல்லது ஹைப்பர் உரை பரிமாற்ற நெறிமுறை ஆகும் மார்க்அப் மொழிகளான ஹெச் எல் உடன் செய்கிறது வேறு சில மார்க்அப் மொழிகள் உள்ளன ஆனால் இவற்றில் சிலவற்றை நாங்கள் பார்ப்போம் எல் என்பது மிகவும் பிரபலமான விஷயங்கள் மற்றும் உலாவி எந்த உலாவியும் ஹெச் எல் ஐ எவ்வாறு விளக்குவது என்பதைப் புரிந்துகொள்கிறது உலாவியில் ஒருவித ஹெச் எல் மொழிபெயர்ப்பாளர் அல்லது ஒரு பாகுபடுத்தி உள்ளது எல் குறிச்சொல்லை அலசும் மற்றும் சரியான விஷயங்களுக்கு ஏற்ப காட்சிப்படுத்துகிறது இது முழு தகவல் நுழைவாயில் அல்லது தகவலை இந்த அடிப்படை நெட்வொர்க்கில் இந்த பரிமாற்றம் அனைத்தையும் சாத்தியமாக்குகிறது எனவே இது ஒரு விஷயம் இது மற்றும் நீங்கள் பார்த்தபடி இது நெறிமுறையின் மிக எளிய வகை அல்லது மிகவும் என்னவென்றால் இது பல விஷயங்களை மீண்டும் மீண்டும் உண்டாக்க அனுமதிக்கிறது ஒன்று உங்கள் சொந்த நெட்வொர்க்கில் அல்லது சொந்த கணினியில் உள்ள மற்றொரு இயந்திரத்துடன் தொலைதூர இணைப்பு என்பது மற்றொரு சேவையகத்துடன் தொலைதூர இணைப்பு என்பது மற்றொரு விஷயத்தில் தகவல்களையும் காட்சிகளையும் பிரித்தெடுப்பது நாம் பார்த்த மற்றொரு விஷயம் ஒரு நெறிமுறை ஒரு இணைப்பு சார்ந்த நெறிமுறை டெல்நெட் ஆகும் விஷயங்களை தொலைவிலிருந்து இணைக்க அனுமதிக்கிறது ஒன்று தகவலைப் பிரித்தெடுப்பது மற்றும் மற்றொரு விஷயத்தில் காண்பிப்பது மற்றொரு சேவையகத்துடன் தொலைதூர இணைப்பு கொள்ளுவது இது உங்கள் சொந்த பிணையத்தில் அல்லது சொந்த கணினியில் உள்ள மற்றொரு இயந்திரம் இது என்னை வேறொரு கணினியில் வேலை செய்ய அனுமதிக்கிறது இது மற்றும் நீங்கள் பார்த்தபடி இது வகை நெறிமுறையின் மிக எளிய வகை அல்லது மிகவும் என்னவென்றால் பல விஷயங்களை மீண்டும் மீண்டும் உண்டாக்க அனுமதிக்கிறது டெல்நெட் விஷயங்களைச் செயல்படுத்த வெவ்வேறு விஷயங்களுக்கு ஒரு கேரியராக மாறுகிறது ஏனெனில் இது இணைப்பு சார்ந்த சேவையை நிறுவியது மற்றும் டெல்நெட் மீது பிக்கி பேக் வேண்டிய வேறு எந்த பயன்பாடுகள் அது செய்யத் சாத்தியம் உள்ளது மற்றும் எங்கள் அடுத்தடுத்த பேச்சு பயன்பாட்டு அடுக்கு நெறிமுறை உள்ள விவாதித்து என்ன காரியங்களில் ஒன்று மற்ற வகை ஒன்று அல்லது சர்வரின் சார்ந்த எஸ் பி வகை இந்த மெயில் வகை உள்ளது மற்றொன்று ஒருவித மேலாண்மை வகை சேவையகம் அல்லது எஸ் பி வகை சேவையகம் எனவே இதன் மூலம் இன்று முடிவுக்கு வருவோம்